எனவே முன்னர் நாம் ஒரு பொதுவான உதாரணத்தைக் கொண்டிருப்பதைப் பார்த்தோம் பெரும்பாலான விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில கணக்குகளை தீர்த்துவிட்டு மற்றும் சில கணக்குகளை நீங்கள் தீர்ப்பதற்காக உங்களிடம் கொடுத்துள்ளேன் அதை தீர்க்க முயற்சி செய்யவும் எடுத்துக்காட்டாக இந்த சர்க்யூட்டை காணலாம் இதில் நீண்ட நேரமாக சுவிட்ச் குளோஸ் செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த சர்க்யூட் வெகுநேரமாக ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அடைந்துள்ளது மற்றும் இவ்வாறு இருந்தால் இனிஷியல் கண்டிஷனில் எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் மற்றும் சுவிட்ச் t0 எனும்போது ஓபன் ஆகும் t0 எனும்போது v கண்டறிய வேண்டும் மேலும் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கணக்கிட வேண்டும் சுவிட்ச் அதிக நேரம் குளோஸ் ஆக இருந்தால் t0 எனும் போது சுவிட்ச் ஓபன் செய்யப்படும் மற்றபடி அது குளோசாகவே இருக்கும் சுவிட்ச் அதிக நேரம் குளோஸ் ஆக இருந்தால் DC சப்ளைக்காக கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் போல இருக்கும் எனவே கெப்பாசிட்டர் இந்த டெர்மினலில் ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கும் இது ஓபன் சர்க்யூட் என்பதால் இந்த 10 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் செல்வதில்லை மற்றும் இறுதியாக கரண்ட் இந்த வழியாக செல்கிறது கெபாசிட்டர் 20 மில்லி பேரட் ஓபன் ஆக இருப்பதால் இதற்கு இடையேயான வோல்டேஜ் v ஓபன் ஆக இருக்கும் மற்றும் கரண்ட் 30 Ω மற்றும் 90 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்லும் இங்கு கரண்ட் ஆனது i 203090 ⅙ ஆம்பியர் ஆகும் அப்படியானால் வோல்டேஜ் என்ன என்பதை காணலாம் இது ஓபன் சர்க்யூட் ஆக இருப்பதால் இங்கு ஒன்றும் இருக்காது அதாவது எந்த ஒரு கரண்டும் செல்வதில்லை எனவே இதுதான் இந்த கெப்பாசிட்டர் இடையேயான வோல்டேஜ் ஆகும் சுவிட்ச் க்ளோஸ் ஆக உள்ளபோது இந்த கரண்ட் இங்கே செல்கிறது இது ஓபன் சர்க்யூட் என்பதால் இங்கே கரண்ட் எதுவும் செல்லாததால் 90 Ω ரெசிஸ்டன்ஸ் இடையேயான வோல்டேஜ் கணக்கிட வேண்டும் அதாவது 90 ⅙ 15 ஓல்ட் ஆகும் எனவே சுவிட்ச் வெகுநேரமாக குளோஸ் கண்டிஷனில் இருப்பதால் இங்கே கெப்பாசிட்டர் இடையேயான வோல்டேஜ் 15 ஓல்ட் ஆகும் இங்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது சுவிட்ச் குளோஸ் கண்டிஷனில் இதுதான் ஈக்விவெலேன்ட் சர்க்யூட் ஆகும் இது இனிஷியல் கண்டிஷன் ஆகும் எனவே இதனை 0 என குறிப்பிடுகிறோம் இது ஓபன் சர்க்யூட் என்பதால் இந்த 10 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் செல்வதில்லை எனவே இந்த வழியாக செல்லும் கரண்ட் 1 6 ஆம்பியர் மற்றும் vC0 ஆனது 90 1 6 15 ஓல்ட் ஆகும் இதுதான் இனிஷியல் வோல்டேஜ் t 0 எனும்போது சுவிட்ச் ஓபன் ஆகும் மற்றும் இது ஈக்விவலெண்ட் RC சர்க்யூட் ஆகும் சுவிட்ச் ஓபன் ஆகும் பொழுது இந்தப் பகுதி போய்விடும் எனவே இந்த பகுதி மட்டுமே இங்கே இருக்கும் எனவே இந்த ஈக்விவலெண்ட் சர்க்யூட் ல் 10Ω மற்றும் 90Ω சீரியஸாக உள்ளது அதாவது இது 20 மில்லி பேரட் மற்றும் v C0 15 ஓல்ட்டில் இனிசியல் கெப்பாசிட்டர் ஆனது சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே இது 40 என்றால் R eq ஈக்விவலெண்ட் ஆனது 10 90 100 Ω ஆகும் டைம் கான்ஸ்டன்ட் ஆனது C R eq ஆகும் இதில் R eq 100 Ω மற்றும் C 20 மில்லி பேரட் அதாவது 20 10 3 மற்றும் τ 2 செகண்ட் எனவே t 0 எனும்போது கெப்பாசிட்டருக்கு இடையேயான வோல்டேஜ் v t V0 e t τ V0 V C0 15 ஓல்ட் என்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது எனவேV0 v C0 15 ஓல்ட் மற்றும் τ 2 செகண்ட் எனவே இது t τ so e 0 5t அதாவது 15e 0 5t ஆகும் மற்றும் கெப்பாசிட்டர் இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இனிசியல் எனர்ஜியானது ½CV02 இதில்C என்பது 20×10 3 மற்றும் V015 எனவே இதன் மதிப்பு 2 25 ஜூல் ஆகும் அடுத்ததாக பார்க்கவிருப்பது சோர்ஸ் ஃப்ரீ RL சர்க்யூட் இதுவரை பார்த்தது சோர்ஸ் ஃப்ரீ RC சர்க்யூட் இண்டக்டர் பொறுத்தவரையிலும் அதே கருத்தை மேற்கொள்ளலாம் எனவே அதைப் பற்றி காண்போம் படம் 12 இல் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட இண்டக்டர் ரெசிஸ்டர் உள்ளது அடிப்படையில் இங்கு சர்க்யூட் ரெஸ்பான்ஸை கண்டறிய வேண்டும் இது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆக இருக்கும் ஏனெனில் இது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் இங்கே இண்டக்டர் வழியாக செல்லும் கரண்ட் i என கருதலாம் எனவே இது ஒரு ரெசிஸ்டர் மற்றும் இண்டக்டர் ஆல் ஆன எளிமையான சர்க்யூட் ஆகும் இங்கு உள்ள கரண்ட் i ஆகும் மற்றும் இது இது மற்றும் இது ஆகும் இங்கு கரண்ட் i இவ்வாறு செல்கிறது இங்கே பேசிவ் சைன் கன்வென்ஷன் இவ்வாறு எடுக்கப்படுகிறது எனவே இது சோர்ஸ் ஃப்ரீ RL சர்க்யூட் இங்கே KVL பயன்படுத்தினால் vR vL 0 ஆகும் இங்கு t 0 எனும்போது இண்டக்டர் இனிஷியல் கரண்ட் ஆனது I0 ஆகும் அதாவது i I0 ஆகும் எனவே இது இனிஷியல் கண்டிஷன் ஆகும் மற்றும் இண்டக்டர் இல் உள்ள இனிஷியல் கரண்ட் ஆனது இதுவாகும் மற்றும் இண்டக்டர் இல் சேமிக்கப்பட்டுள்ள இனிஷியல் எனர்ஜி W ½ LI0 2 ஆகும் இங்கே இந்த சுற்று முழுவதிலும் KVL பயன்படுத்தினால் நமக்கு I கிடைக்கும் மற்றும் இங்கே vL vR 0 ஆகும் எனவே vL L di dt மற்றும் vR I R நமக்கு தெரிந்ததே அதாவது L di dt i R 0 மற்றும் இதனை di dt R L i 0 என எழுதலாம் எனவே di i R L dt வாகும் இதனை இரண்டு புறமும் இன்டகிரேட் செய்ய வேண்டும் எனவே இதனை இன்டகிரேட் செய்ய i to i ∫di i 0 to t ∫R L dt என எழுதலாம் இப்பொழுது இதனை இன்டகிரேட் செய்யலாம் இதனை இன்டகிரேட் செய்தால் இது நேச்சுரல் லாக் ஆக இருக்கும் அதாவது ln i I0 R L t ஆகும் இதிலிருந்து i I0 e Rt L என எழுதலாம் இந்த சமன்பாடு 6 23 ஆகும் இந்த சமன்பாடு RL சர்க்யூட்டின் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்சை காண்பிக்கிறது இது கரண்ட் ன் அடுக்கடுக்கான குறைவாகும் இங்கே t0 எனும்போது i க்கான வரைபடம் வரையலாம் எனவே இனிஷியல் கண்டிஷனில் i ஆனது I0 ஆகும் மற்றும் இது குறைய கூடியதாகும் எனவே இதனை I0 e t τ என எழுதலாம் இங்கு τ L R என்பது சர்க்யூட் ன் டைம் கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே i t I0 e t τ ஆகும் மற்றும் ரெசிஸ்டருக்கு இடையிலான வோல்டேஜ் vR t i R ஆகும் எனவே இதனை பிரதி இட்டால் I0 R e t τ என்ன கிடைக்கும் இந்த ரெசிஸ்டரில் டிசிபேட் செய்யப்பட்ட பவர் p vR t i t ஆகும் இங்கே vR t என்பது I0 R e t τ மற்றும் i t என்பது I0 e t τ ஆகும் எனவே p என்பது I0 2 R e 2t τ ஆகும் இது சமன்பாடு 26 மற்றும் ரெசிஸ்டர் ஆல் எடுத்துக்கொள்ளப்பட்ட எனர்ஜியானது wR ஆகும் அதாவது wR 0 to t ∫ p dt 0 to t ∫ I0 2 R e 2t τ ஆகும் மற்றும் இதனை இன்டகிரேட் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு w R ½ L I0 2 1 e 2 t τ என கிடைக்கும் இது சமன்பாடு 27 ஆகும் t இன்ஃபினிட்டி ஆக மாறும் போது w R ∞ ½ L I0 2 w ஆகும் எனவே ரெசிஸ்டரில் எனர்ஜி டிசிபேட் ஆகி இருந்தாலும் இண்டக்டரில் எனர்ஜி சேமிக்கப்படும் இதனை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் அடுத்ததாக மற்றொரு எடுத்துக்காட்டை காணலாம் இந்த படத்தில் i மற்றும் iy கண்டறிய வேண்டும் இங்கே i 1 ஆம்பியர் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு டிபன்ட்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 3i உள்ளது மற்றும் போலரிடி குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இன்சியல் கண்டிஷனில் இது i மற்றும் iy ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட i 1 ஆம்பியர் எனில் i மற்றும் iy கண்டறிய வேண்டும் இது ஒரு லூப் மற்றும் இது மற்றொரு லூப் ஆகும் மற்றும் இந்த கரண்ட் i1 மற்றும் i2 ஆகும் இங்கு KVL பயன்படுத்தி இதற்கு தீர்வு காணலாம் இப்பொழுது ஒரிஜினல் சர்க்யூட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே கொடுத்துள்ளபடி இது i மற்றும் iy ஆகும் இங்கே நமக்கு i என்பது i1 ஆகும் மற்றும் iy ஆனது இந்த 2 Ω ரெசிஸ்டர் வழியாக இந்த திசையில் செல்கிறது எனவே இங்கே iy i2 i1 ஆகும் ஏனெனில் i2 இவ்வாறு செல்கிறது இந்த i1 இவ்வாறு செல்கிறது இங்கே புரிந்து கொள்வதற்காக அனைத்தையும் எழுதியுள்ளோம் மற்றும் இங்கே i1 i மற்றும் iy i2 i ஆகும் இங்கே கொடுக்கப்பட்ட இண்டக்டர் ஆனது 0 5 ஆகும் இங்கு KVL பயன்படுத்தும் போது இது 0 5 di1 dt மற்றும் இது க்ளாக் வைஸ் திசையில் செல்வதால் 2 i1 i2 என எழுதலாம் இங்கு i1 மேல்நோக்கியும் i2 கீழ் நோக்கியும் செல்கிறது எனவே முடிவில் 0 5 di1 dt 2 i1 i2 0 என எழுதலாம் இதனை இரண்டு புறமும் 2 ஆல் பெருக்கினால் நமக்கு di1 dt 4 i1 4 i2 0 என கிடைக்கும் இது சமன்பாடு 3 ஆகும் அதேபோல் லூப் 2 இல் 4 i2 2 3 i 0 என எழுதலாம் இங்கு 3 i என்பது டிபன்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் மற்றும் இந்த சமன்பாட்டை 6 i2 2 i1 3 i 0 என எழுதலாம் இது சமன்பாடு 4 ஆகும் இங்கே i i1 என்பதால் இந்த சமன்பாட்டை 6 i2 2 i1 3 i1 0 என எழுதலாம் இதிலிருந்து i2 5 6 i1 ஆகும் மற்றும் சமன்பாடு 3 சமன்பாடு 5 இவற்றிலிருந்து di1 dt 2 3 i1 0 என்பதை பெறலாம் அதாவது i2 5 6 i1 என்பதை சமன்பாடு 3 இல் பிரதி இடவேண்டும் இது சமன்பாடு 6 ஆகும் i1 i என்பதால் இந்த சமன்பாட்டை di dt 2 3 i என எழுதலாம் அல்லது di i 2 3 dt என எழுதலாம் இப்பொழுது இதனை இருபுறமும் இன்டெகிரெட் செய்ய வேண்டும் அதாவது i to i ∫di i 2 3 0 to t ∫dt ஆகும் எனவே t0 எனும்போது இதன் மதிப்பு i i e 2 t 3 ஆகும் மற்றும் கொடுக்கப்பட்ட இனிஷியல் கரண்ட் i 1 ஆம்பியர் எனும்போது i e 2t3 என எழுதலாம் இப்பொழுது இண்டக்டருக்கு இடையில் ஆன வோல்டேஜ் v L di dt ஆகும் இங்கே L 0 5 H ஆகும் மற்றும் இங்கே i தெரிந்ததே இங்கே இதனை பிரதி இட்டால் நமக்கு 0 5 2 3 e 2t3 என கிடைக்கும் மற்றும் இங்கு v இன் மதிப்பு 13 e 2t3 என கிடைக்கும் இங்கு இண்டக்டர் மற்றும் 2 Ω ரெசிஸ்டர் இணையாக இருக்கிறது இதனை நாம் சர்க்யூட் சென்று பார்த்தால் தெரியும் இங்கே இண்டக்டர் மற்றும் ரெசிஸ்டர் இணையாக இருப்பதால் வோல்டேஜ் v ஆனது இரண்டு புறமும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது இண்டக்டர் 0 5 மற்றும் 2 Ω ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ஒன்றாகும் எனவே 2 Ω ரெசிஸ்டரில் செல்லும் கரண்ட் ஆனது iy ஆகும் இதிலிருந்து iy v 2 என எழுதலாம் எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டிற்கு வந்து iy v 2 என எழுதலாம் எனவே இந்த மதிப்பை இங்கு பிரதி இட்டால் v 1 2 3 e 2t 3 ஓல்ட் ஆகும் மற்றும் இதன் மதிப்பானது v 1 6 e 2t 3 ஆகும் இங்கு நாம் இண்டக்டர் கரண்டை எடுத்துக்கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் இண்டக்டர் கரண்டை உடனடியாக மாற்ற முடியாது என்பதால் அதனை ரெஸ்பான்ஸ் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனைப்பற்றி மேலும் t 0 மற்றும் t 0 எனும்போது காணலாம் அடுத்ததாக படம் 16 இல் உள்ள எடுத்துக்காட்டை காணலாம் இங்கே t0 என ஓபன் செய்வதற்கு முன்பாக சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக உள்ளது இங்கே abc இல் குறிப்பிட்டுள்ளபடி i L i v ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் மற்றும் 1 Ω ரெசிஸ்டர் இல் டிசிபேட் செய்யப்படும் 0 2 H இல் சேமிக்கப்பட்ட மொத்த எனர்ஜியின் விகிதத்தை கண்டறிய வேண்டும் இந்த சர்க்யூட் வெகுநேரமாக க்ளோஸ் ஆகி உள்ளது மற்றும் t0 எனும்போது ஓபன் ஆகி இருந்தது இதுதான் இனிஷியல் கண்டிஷன் ஆகும் இப்போது இங்கே இண்டக்டர் கெப்பாசிட்டர் எவ்வாறு செயல்படும் என்பதை காண வேண்டும் அதாவது இந்த நிலையில் கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் மற்றும் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் செயல்படும் இந்த சுவிட்ச் வெகுநேரமாக குளோஸ் ஆகி இருந்த நிலையில் இதனுடைய ஈக்குவாலண்ட் சர்க்யூட்டை காண வேண்டும் எனவே t0 க்கு முந்தைய நிலையில் சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் t0 எனும் நிலையில் இண்டக்டருக்கு இடையேயான வோல்டேஜ் கண்டிப்பாக 0 ஆக இருக்கும் ஏனெனில் இண்டக்டர் ஷாட் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே t0 எனும் நிலையில் இண்டக்டர் இல் இனிசியல் கரண்ட் ஆனது 2 ஆம்பியர் ஆகும் மற்றும் i L 2 ஆம்பியர் ஆகும் எனவே இந்த 2 ஆம்பியர் கரண்ட் ஆனது இண்டக்டர் வழியாக செல்கிறது எனவே இனிஷியல் ஆக i L என்பது 2 ஆம்பியர் ஆகும் ஏனெனில் சுவிட்ச் வெகுநேரமாக குளோஸ் ஆகிய நிலையில் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படும் பின்னர் இது ஓபன் செய்யப்படும் இது ஷார்ட் சர்க்யூட் என்பதால் இது செயல் அற்றதாக இருக்கும் எனவே இங்கே இனிஷியல் கரண்ட் i L 2 ஆம்பியர் ஆகும் கரண்டில் ஏற்படும் திடீர் மாற்றமானது இண்டக்டர் இல் ஏற்படாது இப்பொழுது சுவிட்ச் ஓபன் ஆன நிலையில் R eq கண்டறிய வேண்டும் ஏனெனில் இந்த நிலையில் இந்தப் பகுதி சர்க்யூட்டில் இருந்து காணாமல் போய்விடும் எனவே இண்டக்டர் இல் உள்ள இனிஷியல் கரண்ட் ஆனது 2 ஆம்பியர் ஆகும் சுவிட்ச் ஓபன் செய்யப்பட்ட நிலையில் இந்த 1 Ω மற்றும் 4 Ω ஆகியவை இணையாக உள்ளன எனவே இதன் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனது 1 4 1 4 0 8 Ω ஆகும் மற்றும் இந்த 0 2 Ω ரெசிஸ்டன்ஸ் அதனோடு தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது 8 1 Ω ஆகும் இந்த நிலையில் சர்க்யூட் டைம் கான்ஸ்டன்ட் τ L R ஆகும் எனவே L 2 H மற்றும் R 1Ω அதாவது டைம் கான்ஸ்டன்ட் 0 2 செகண்ட் ஆகும் மற்றும் இங்கே 4 Ω ரெசிஸ்டரில் செல்லும் கரண்ட் i இன் திசையை கண்டறிய வேண்டும் மற்றும் இந்த i Lகரண்ட் கீழ்நோக்கி செல்கிறது எனவே இண்டக்டர் கரண்ட்டிற்கான சமன்பாடு ஆனது i L i L e t τ ஆகும் இங்கே i L 0 2 ஆம்பியர் மற்றும் τ L R என்பது நமக்கு தெரிந்ததே எனவே கரண்ட் ஆனது t 0 எனும்போது i L 2 e 5t ஆகும் இப்போது 4 Ω ரெசிஸ்டர் வழியாக பாயும் கரண்டை கரண்ட் டிவிஷன் மூலம் எளிதாக கண்டறியலாம் அதாவது i L t i t i L t 1 1 4 இங்கே 1 Ω மற்றும் 4 Ω ஆகியவை பேரலல் ஆக உள்ளது ஆனால் கரண்ட் ஆனது இந்த 4 Ω ரெசிஸ்டர் வழியாக செல்கிறது இந்த சர்க்யூட்டில் இந்த பகுதி இருக்காது மற்றும் இங்கே செல்லும் கரண்ட் i L மற்றும் இந்த வழியாக செல்லும் கரண்ட் i ஆகும் இங்கே கரண்ட் டிவிஷன் முறைப்படி எடுத்துக்கொண்டால் i ஆனது 1 1 4 i L t ஆகும் இங்கே கரண்டின் திசையின் அடிப்படையில் மைனஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விஷயத்தில் இந்த சர்க்யூட்டை இவ்வாறு வரைந்தால் 0 2 H மற்றும் ஈக்விவெலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 Ω வழியாக i L கரண்ட் செல்கிறது எனவே இங்கே i L கரண்டை கண்டறிய வேண்டும் அதற்கு இங்கே கரண்ட் டிவிஷன் ஐ பயன்படுத்தலாம் 4 Ω ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் i இவ்வாறு செல்வதால் இங்கு மைனஸ் சைன் பயன்படுத்தலாம் எனவே i t i L 1 1 4 1 5 i L t அதாவது i t 2 5 e 5t ஆகும் இங்கே கரண்ட் கரண்ட் டிவிஷன் முறைப்படி 4 1 Ω வழியாக செல்லும் கரண்ட் ஆகும் எனவே இங்கு t 0 எனும்போது அடிப்படையில் கரண்ட் ஆனது i 0 4 e 5 t ஆம்பியர் ஆகும் மற்றும் இங்கு 4 Ω ரெசிஸ்டர்ருக்கு இடையேயான வோல்டேஜ் V 4 i ஆகும் எனவே t 0 எனும்போது 4 0 4 e 5 t 1 6 5 t ஓல்ட் ஆகும அடுத்ததாக 1 Ω ரெசிஸ்டர் இல் டிசிபேட் ஆகும் பவர் ஆனது p V 2 R அதாவது 2 56 1 e 10t ஆகும் இங்கே 1 6 ஸ்கொயர் மதிப்பானது 2 56 மற்றும் e 5t ஸ்கொயர் மதிப்பானது e 10 t ஆகும் எனவே இறுதியாக t 0 எனும்போது பவர் ஆனது p 2 56 e 10t ஆகும் எனவே 1 Ω ரெசிஸ்டர் இல் டிசிபேட் ஆகும் மொத்த எனர்ஜி ஆனது w 0 to ∞ ∫ 2 56 e 10t ஆகும் இதனை இன்டகிரேட் செய்தால் 0 256 ஜூல் கிடைக்கும் எனவே 0 2H இல் சேமிக்கப்பட்டுள்ள இனிஷியல் எனர்ஜி ஆனது w ½ L i L 2 ஆகும் எனவே இங்கு இனிஷியல் கரண்ட் 2 ஆம்பியர் எனவே நமக்கு 0 4 ஜூல் கிடைக்கும் அடுத்ததாக ரெசிஸ்டர் இல் டிசிபேட் செய்யப்பட்ட எனர்ஜி இன் விகிதத்தை கண்டறிய வேண்டும் அதாவது ரெசிஸ்டர் இல் டிசிபேட் செய்யப்பட்ட எனர்ஜிக்கும் இனிஷியல் ஆக சேமிக்கப்பட்ட எனர்ஜிக்கும் உள்ள விகிதமாகும் எனவே 0 256 0 4 100 64 சதவிகிதமாகும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இனிஷியல் ஆக சுவிட்ச் குளோஸ் செய்யப்பட்டிருந்தது அப்போது இனிஷியல் கண்டிஷன் என்ன என்பதையும் சுவிட்ச் ஓபன் ஆக இருந்த போதும் அதற்கான தீர்வினை கண்டோம் மற்றும் இங்கே கரண்ட் இன் திசையை கண்டறிய பிளஸ் மற்றும் மைனஸ் பயன்படுத்த வேண்டும் இங்கு பிளஸ் மற்றும் மைனஸ் ஐ சரியாக பயன்படுத்தாவிட்டால் தவறு ஏற்பட நேரிடும் மற்றும் அதன் மதிப்பு மாறாது ஆனால் சைன் பிரச்சினையை ஏற்படுத்திவிடும் எனவே இங்கே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கணக்கில் நாம் கேட்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அதாவது வோல்டேஜ் சேமிக்கப்பட்ட எனர்ஜி மற்றும் எனர்ஜி ஆகியவற்றை கண்டுபிடித்து விட்டோம்